கொத்து மோர்டாரின் தன்மைகளை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் எங்களது கடைசி விரிவுரையில் அங்குதான் முடித்தோம் பிளாஸ்டிக் மோர்டாரின் பண்புகளை நாங்கள் ஆராய்ந்தோம் நீர் தேக்கிவைத்தல் வேலைத்திறன் ஆகியவை உங்கள் பெட் ஜாய்ன்ட் மோர்டார் மூலம் சரியான பூச்சு பெறுவதை உறுதிசெய்வதற்கு முக்கியமான பண்புகளாகும் இது கொத்துவேலையின் வலிமை மற்றும் நீடித்துழைப்புக்கு பங்களிக்கும் மிக முக்கியமான உறுப்பு ஆகும் நிறுவப்பட வேண்டிய முக்கியமான அம்சம் மோர்டார் மற்றும் அலகுக்கு இடையிலான பிணைப்பாகும் எனவே இது இன்டர்லாக் செய்வதன் மூலம் அடையப்படுகிறது ஏனென்றால் நீங்கள் யூனிட் களிமண் செங்கல் அலகு அல்லது ஒரு கான்கிரீட் தொகுதியை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் மேற்பரப்பில் அலைவுகளைப் பெற்றுள்ளீர்கள் மற்றும் பிணைப்புக்கு பங்களிக்கும் மிகச்சிறிய அளவில் மெக்கானிக்கல் இன்டர்லாக் உள்ளது இன்டர்லாக்கிங்கில் இருந்து வரும் கூடுதல் உராய்வு மற்றும் இரசாயன ஒட்டுதல் உள்ளது பொதுவாக இது மிக விரைவில் பிணைக்கப்பட வேண்டும் இது காலப்போக்கில் உருவாகும் ஒன்றல்ல ஆனால் நீங்கள் மோர்டார் போடும் போது இது உருவாகத் தொடங்கும் என்று எதிர்பார்க்க வேண்டும் நீங்கள் பயன்படுத்தும் மோர்டார் வகையால் பிணைப்பு பாதிக்கப்படுகிறது இது அதிக வலிமை கொண்ட மோர்டாரா பலவீனமான மோர்டாரா மோர்டாரின் குணங்களால் பாதிக்கப்படுகிறது இது நீர் வலிமை விகிதத்தால் பாதிக்கப்படுகிறது இது அலகு வலிமை மற்றும் பண்புகளில் எவ்வளவு நெருக்கமாக உள்ளது என்பதைப் பாதிக்கிறது எனவே பொருந்தக்கூடிய தன்மை முக்கியமானது பிணைப்பு நிறுவுவதைப் பொறுத்த வரையில் வேலைத்திறன் மிக முக்கியமான பங்கைக் கொண்டுள்ளது மேலும் கொத்துச் சுவரைக் குணப்படுத்தும் நிலைமைகள் உள்ளன கட்டுமானத்திற்குப் பிறகு நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் நீங்கள் கான்கிரீட் ஈரமாக வைத்திருப்பது போல் சில நாட்களுக்கு சுவர் ஈரமாக இருக்க வேண்டும் களத்தில் ஒரு முக்கியமான சோதனை செய்யப்படுகிறது இவ்வளவு குறுகிய காலத்தில் நீங்கள் பிணைப்பை நிறுவ முடியும் என்பது உண்மையில் ஆச்சரியமாக இருக்கிறது இது கள பிணைப்பு சோதனை என்று அழைக்கப்படுகிறது இது களத்தில் செய்யப்படுகிறது இது ஒரு தரக் கட்டுப்பாட்டு சோதனை என்ன செய்யப்படுகிறது என்றால் அடிப்படையில் இரண்டு அலகுகள் ஒரு அடுக்கை செய்ய மோர்டார் தயாராக உள்ளது எனவே முதல் அலகு மோர்டார் மற்றும் இரண்டாவது அலகு பெற்றுள்ளீர்கள் நீங்கள் அதை 2 நிமிடங்களுக்கு மேல் விடாமல் ஒரு நிமிடம் முதல் 2 நிமிடம் வரை விட்டுவிடுங்கள் அதன் பிறகு நீங்கள் மேல் அலகு வைத்திருப்பதன் மூலம் முழு அடுக்கையும் எடுக்க முடியும் அது அப்படியே இருக்க வேண்டும் அது தங்கவில்லை என்றால் பிணைப்பு நிறுவப்படவில்லை என்று அர்த்தம் எனவே ஆரம்பப் பிணைப்பு விரைவாக உருவாக வேண்டும் என்று நான் சொன்னேன் அதுதான் உண்மையில் அங்கு நல்ல தரமான கொத்து வடிவம் எடுக்கும் செயல்முறையைத் தொடங்கப் போகிறது இது ஒரு களப்பிணைப்பு சோதனை இது உண்மையில் முடிந்தது உங்களிடம் ஒரு நல்ல தள பொறியாளர் இருந்தால் நீங்கள் சென்று சரிபார்ப்பீர்கள் அவர்கள் சென்று இதை அடைய முடியுமா என்று சோதிப்பர் இல்லையெனில் நீங்கள் மோர்டாரை தூக்கி எறிய வேண்டும் அல்லது அலகுகளாக இருந்தால் அவை மிகவும் ஈரமாக இருக்கலாம் அல்லது மிகவும் உலர்ந்ததாக இருக்கலாம் எனவே இதை தெரிந்து கொள்வது நல்லது நாங்கள் முன்பு பார்த்தது போல் மோர்டாரின் வேலைத்திறன் மற்றும் நீர் தக்கவைப்பு ஆகியவை பிளாஸ்டிக் நிலையின் முக்கிய தன்மை எனவே நீங்கள் வேலைத்திறனை மேம்படுத்த விரும்பினால்உண்மையில் காற்றோட்டத்தை உருவாக்கும் இரசாயனங்களைப் பயன்படுத்தலாம் மற்றும் நீங்கள் உண்மையில் மோர்டார் கலவையில் காற்றின் உள்ளடக்கத்தை 12 முதல் 18 சதவீதம் வரை மேம்படுத்தலாம் இருப்பினும் இவை உண்மையில் மோர்டாரின் வலிமையைக் குறைக்கும் எனவே இந்த சேர்க்கைகளைப் பயன்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் வலிமையை சமரசம் செய்து கொள்ளலாம் என்ற அறிவுடன் நீங்கள் வலிமையைத் தக்க வைத்துக் கொள்ள விரும்பினால் இந்த சேர்க்கைகளில் குறைவாகவே பயன்படுத்துகிறீர்கள் தேவைப்பட்டால் இந்த சேர்க்கைகளில் சிலவற்றை நீங்கள் தொடரலாம் மோர்டாரின் சுருக்க வலிமை மற்றும் மீண்டும் ஒரு தரக் கட்டுப்பாட்டு சோதனையாக சிறிய க்யூப்ஸ் மோர்டார் தளத்தில் வார்க்கப்பட்டு சோதிக்கப்படுகிறது அதே போல் அந்த க்யூப்ஸ் அல்லது சிலிண்டர்களை வார்ப்பதன் மூலம் கான்க்ரீடிங்கிற்கான தரக் கட்டுப்பாட்டை நீங்கள் செய்வீர்கள் வேறு சில நாடுகளில் சிலிண்டர்கள் பயன்படுத்தபடுகின்றன எனவே க்யூப் அமுக்கு வலிமை என்பது கொத்து மோர்டரை வகைப்படுத்த நாம் இரண்டையும் பயன்படுத்தும் அளவுருவாகும் முன்பு MM 7 5 மற்றும் MM 5 என்று கூறியது இது கனசதுர அழுத்த வலிமை மேலும் இது ஒரு சிறிய கனசதுரமாகும் இது 50 mm x 50 mm பக்க பரிமாணமாகும் மற்றும் கொத்து மோர்டாருக்கு பங்கு உள்ளது கொத்து அமுக்கு வலிமையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இது செங்கல் வேலையின் தரத்தை அளவிடுகிறது செங்கல் வேலை என்றால் அது மோர்டார் கொண்டு செங்கல் அசெம்பிளி ஆகும் மற்றும் பொதுவாக நீங்கள் ஒரு கனசதுர உடையக்கூடிய பொருளைப் பார்க்கிறீர்கள் மற்றும் இறுதித் தகடுகளின் அடைப்பு காரணமாக நீங்கள் ஒரு பிரமிடு தோல்வியை எதிர்பார்க்கிறீர்கள் இந்த வழக்கமான x வடிவ விரிசலில் இறுதித் தட்டுகளின் கட்டுப்படுத்தப்பட்ட விளைவு காரணமாக நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் இது ஒரு நிலையான சோதனை செயல்முறையாகும் இது மோர்டார் கனசதுர சுருக்க வலிமையை வகைப்படுத்த நாங்கள் பயன்படுத்துகிறோம் இப்போது பிளாஸ்டிக் மோர்டரைப் பொருத்தவரை அதன் இன்றியமையாத தன்மைகளைப் பற்றிப் பேசினோம் மேலும் கடினப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்து தன்மைகள் அவசியம் எனவே உங்களுக்கு இரட்டை தேவைகள் உள்ளன ஆனால் உங்களுக்கு முரண்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் நீங்கள் அதை மிகவும் வேலை செய்யக்கூடியதாக மாற்றினால் உங்களுக்கு வலிமையில் சிக்கல்கள் இருக்கும் நீங்கள் அதிக வலிமையை விரும்பினால் நீர் சிமெண்ட் விகிதத்தை குறைக்க வேண்டும் எனவே உங்களிடம் ஒரு சாத்தியமான சிக்கல் உள்ளது மற்றும் பொதுவாக என்ன செய்யப்படுகிறது நீங்கள் விரும்பத்தக்க பண்புகளை கொண்டிருக்க விரும்பினால் இந்த பண்புகளில் சிலவற்றை நீங்கள் சரி செய்ய விரும்பினால் பொதுவாக சிமெண்டில் செய்வது சாந்துக்கு வலிமையை வழங்குவதாக அறியப்படுகிறது மறுபுறம் சுண்ணாம்பு இது உங்களுக்குத் தெரியும் சிமென்ட் உற்பத்திக்கான மூலப்பொருள் சுண்ணாம்பு இன்று ஒரு பிணைப்புப் பொருளாக பயன்பாட்டில் இல்லை ஆனால் வேலைத்திறனை மேம்படுத்த நீங்கள் கலவையில் சுண்ணாம்பு பயன்படுத்தலாம் ஆனால் அது வலிமையுடன் சமரசம் செய்யலாம் எனவே கலவையில் நீங்கள் சுண்ணாம்பு சேர்க்கும் விகிதம் பொதுவாக கட்டுப்படுத்தப்படுகிறது எனவே இந்த வரைபடத்தில் நீங்கள் x ஆக்ஸிசின் விகிதத்தில் சுண்ணாம்பு மற்றும் சிமெண்டின் விகிதத்தை எவ்வாறு வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உண்மையில் பார்க்கலாம் எனவே நீங்கள் 100 சதவிகிதம் சிமெண்ட் மற்றும் சுண்ணாம்பு இல்லாத ஒரு மோர்டார் கலவையை வைத்திருக்கலாம் நீங்கள் சுண்ணாம்புடன் சிமெண்டின் சதவீதத்தை குறைத்துக்கொண்டே இருக்கிறீர்கள் எனவே x ஆக்ஸிசில் நான் 100 சதவிகிதம் சிமெண்டிலிருந்து 0 க்கும் சுண்ணாம்பு 0 முதல் 100 சதவிகிதத்திற்கும் எடுத்து செல்கிறேன் நீங்கள் அழுத்த வலிமை மற்றும் நீர் தக்கவைப்பு ஆகியவற்றைப் பார்க்கிறீர்கள் இப்போது பிளாஸ்டிக் நிலையில் நாம் முன்பு பார்த்தது போல் நீர் தேக்கிவைத்தல் ஒரு முக்கியமான தன்மை எனவே நீங்கள் MPa இல் உள்ள அழுத்த வலிமையைப் பார்த்தால் உள் பக்கத்தில் 5 10 15 முதல் 30 MPa வரையிலான அழுத்த வலிமையையும் சதவீதத்தில் நீர் தக்கவைப்புத்தன்மையையும் பார்த்தால் நீங்கள் விகிதத்தில் சிமெண்டின் சதவீதத்தைக் குறைக்கும்போது நீங்கள் தொடர்ந்து குறைக்கிறீர்கள் என்பது தெளிவாகிறது விகிதாச்சாரத்தில் சிமெண்ட் சதவிகிதம் நீங்கள் அதிக வேலை செய்யக்கூடிய மற்றும் சிறந்த நீர் தக்கவைப்பு பண்புகளைக் கொண்ட மோர்டார் கிடைக்கும் ஆனால் நீங்கள் தலைகீழாகப் பார்க்கிறீர்கள் உண்மையில் என்ன நடக்கிறது என்பது உங்கள் பலம் குறைந்து வருகிறது நீங்கள் சிமெண்டின் அளவைக் குறைத்து சுண்ணாம்பு சேர்ப்பதால் வலிமை குறைப்பு நடைபெறுகிறது எனவே நீங்கள் இந்த தூய சுண்ணாம்பை கலந்தால் நீங்கள் பலவீனமான மோட்டாரைப் பெறுவீர்கள் ஒப்பீட்டளவில் பலவீனமான மோர்டார் மிகவும் சிதைக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் நிச்சயமாக பலவீனமான மோர்டார் கிடைக்கும் எனவே இது இறுதிச் தன்மையின் முரண்பாடான முடிவாகும் ஆனால் பிளாஸ்டிக் நிலையில் நீங்கள் சிமெண்ட் மற்றும் சுண்ணாம்பு விகிதத்தை மாற்றுவதன் மூலம் அல்லது தேவைப்பட்டால் சுண்ணாம்பு ஒரு குறிப்பிட்ட விகிதத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் வேலை செய்யலாம் எனவே கடினமாக உழைக்கும்போது இவற்றை மனதில் வைத்துக் கொள்ளலாம் மோர்டார் அல்லது மென்மையான மோர்டார் பல சந்தர்ப்பங்களில் மென்மையான மோர்டார் கொண்டு வேலை செய்வது மிகவும் அர்த்தமுள்ளதாக காட்டப்பட்டுள்ளது மீண்டும் நீங்கள் சரிபார்க்கும் பண்புகளில் அமுக்கு வலிமை ஒன்றாகும் ஆனால் நீங்கள் நெகிழ்வு இழுவிசை வலிமை மோர்டார் மாதிரியின் இழுவிசை வலிமை ஆகியவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் பார்த்தபடி த்ரீ பாய்ன்ட் பெண்டிங்க் டெஸ்ட் செங்கல் அலகுக்கான த்ரீ பாய்ன்ட் பெண்டிங்க் டெஸ்டை இங்கே ஏற்றுக்கொள்ளலாம் மற்றும் பொதுவாக செய்யப்படும் மாதிரியானது 10 cm நீளம் மற்றும் 2 5 cm x 2 5 cm குறுக்குவெட்டு அளவு கொண்ட மாதிரியாகும் நீங்கள் அதை நெகிழ்வில் மற்றும் ஸ்ட்ரெஸ் கேரெடியன்டில் ஏற்றுகிறீர்கள் இடைப்பட்ட இடைவெளியில் அதிகபட்ச வளைவு அழுத்தங்களின் சாத்தியத்தை உங்களுக்குத் தரும் மற்றும் உடையக்கூடியதாக இருக்கும் இது ஒரு உடையக்கூடிய பொருள் மற்றும் கீழே உள்ள அதிகபட்ச நெகிழ்வு இழுவிசையுடன் நடுப்பகுதி விரிசல் எவ்வாறு உருவாகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம் இது சோதனை ரீதியாக எளிதில் மதிப்பிடக்கூடிய ஒரு தன்மை முக்கியத்துவம் வாய்ந்த மற்றொரு தன்மை மோர்டாரில் தொகுதி மாற்றம் அல்லது சுருக்கம் ஆகும் மேலும் இது மோர்டார் மூலம் செய்யப்பட்ட சிறிய கற்றையைப் பயன்படுத்தி மீண்டும் சோதனை முறையில் சோதிக்கப்படுகிறது பின்னர் நீங்கள் தொகுதி மாற்றம் என்னவென்று பாருங்கள் கடினப்படுத்துதல் செயல்முறை நடக்கிறது எவ்வளவு மோர்டார் சுருங்குகிறது என்று பாருங்கள் 7 நாட்கள் மற்றும் 35 நாட்களில் மற்றும் சுருக்கத்திற்கான வரம்புகள் உள்ளன ஏனெனில் மோர்டார் அதிகமாக சுருங்கினால் அது அலகுடன் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தியது ஆனால் அது மிகவும் சுருங்கினால் சுவர் வலிமை மற்றும் கடினமாவதற்குள் பிணைப்பில் தோல்வியை சந்திக்க நேரிடும் எனவே இது ஒரு அடிப்படை பிரச்சனை சுருக்கம் அதிகமாக இருந்தால் சுருக்க விரிசல்கள் உருவாகும் மற்றும் சுருக்க விரிசல்கள் உடனடியாக அமைப்பின் நிலைத்தன்மையை சமரசம் செய்யாது ஆனால் அது நீடித்து நிலைக்கும்தன்மையை பாதிக்கும் ஏனெனில் ஈரப்பதம் ஊடுருவல் மோர்டார் இந்த பிளவுகள் உருவாவதன் மூலம் தொடங்கும் எனவே எலாஸ்டிக் மற்றும் க்ரீப் சுருக்கம் பற்றி நாங்கள் ஆரம்பத்தில் பேசுகிறோம் ஏனெனில் நீங்கள் அமுக்கு ஏற்றுதல் மற்றும் வெப்ப விளைவுகள் மற்றும் சுருக்கம் விளைவுகள் ஆகியவை இணைந்து மோர்டரில் எவ்வளவு அளவு மாற்றம் நிகழப் போகிறது என்பதை தீர்மானிக்கிறது உங்களிடம் மென்மையான மோர்டார் இருந்தால் மென்மையான மோர்டார் அடிப்படையில் அதிக சிதைவைக் கொண்டுள்ளது நாம் அதை மென்மையானது என்று அழைக்கும்போது அது எவ்வளவு சிதைக்கக்கூடியது என்பதைப் பற்றியது எனவே இவை அதிக நீர்த்துப்போகும் தன்மை கொண்டவை அவை விரிசல் மற்றும் தோல்வியடைவதற்கு முன்பு மேலும் சிதைந்துவிடும் மற்றும் கடினமான மோர்ட்டார்கள் மிகவும் உடையக்கூடிய முறையில் செயல்படுகின்றன இந்தச் சூழலில்தான் சிமெண்டைச் சுண்ணாம்புடன் அல்லது சுண்ணாம்புடன் மாற்றுவதன் மூலம் அடையக்கூடிய மென்மையான மோர்ட்டார்கள் அவற்றின் செயல்திறனைப் பொறுத்தவரை மிகவும் விரும்பத்தக்கவை மற்றும் சுண்ணாம்பு ஒரு மிக முக்கியமான பண்பு இந்த சூழ்நிலைகளில் அனுசரிக்கப்படுகிறது மற்றும் அது விரிசல்களின் ஆட்டோஜினியஸ் ஹீலிங்க் என்று அழைக்கப்படுகிறது உண்மையில் என்ன நடக்கிறது என்றால் மோர்டார் கலவையானது விரிசல்கள் உருவாகும்போது சுண்ணாம்பு சாந்து மெதுவாக கடினப்படுத்துகிறது மேலும் இந்த விரிசல்களை நிரப்பவும் விரிசல்களை கிட்டத்தட்ட மூடவும் மற்றும் பகிரப்பட்ட சிறிய வடிவத்தை உருவாக்கவும் பொருள் இன்னும் கிடைக்கிறது எனவே சிதைவின்மை என்பது சிமென்ட் மோர்டார் போன்ற கடினமான உடையக்கூடிய பொருளைக் காட்டிலும் அதிகமாகப் பார்க்கிறது எனவே இது சுண்ணாம்பு மோர்டார்களின் தன்மை குறிப்பிடத்தக்க ஆராய்ச்சி கவனம் செலுத்தும் ஒரு பொருள் இது மிகவும் சிக்கலான இரசாயன கலவை என்பதால் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை ஆட்டோஜினியஸ் ஹீலிங்க் என்பது தொடர்ந்து ஆராய்ச்சி செய்யப்பட்டு வருகிறது ஏனெனில் கொத்தை மற்றும் வரலாற்றுமிக்க கொத்தை பழுதுபார்க்க சுண்ணாம்பின் இந்த தன்மை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது மற்ற கட்டமைப்பு பொருட்களை பழுதுபார்க்கும் பார்வையில் இருந்து ஆய்வு செய்யப்படுகிறது எனவே இது நீங்கள் தெரிந்துகொள்ள விரும்பும் ஒன்று எனவே நான் சொன்னது போல் மீண்டும் உலர்த்தும் சுருக்க சோதனைக்கான மாதிரி ஒரு கற்றை இங்கே பீம் 25 mm x 25 mm x 300 mm மற்றும் 7 நாட்கள் மற்றும் 35 நாட்களில் இரண்டு புள்ளிகளில் அளவீடுகளை எடுக்கவும் மேலும் மோர்டார் சுருக்கம் குறிப்பிட்ட கால வரம்பிற்குள் இருக்க வேண்டும் எனவே நாங்கள் பேசிய இரண்டு தொகுதிக்கூறுகளுக்கு இது நம்மைக் கொண்டுவருகிறது நான் முன்பே குறிப்பிட்டது போல் இன்று கொத்து கட்டுமானத்தின் மற்றொரு முக்கிய அங்கமாக கிரௌட் உள்ளது வெற்றுத் தொகுதிகள் ஓரளவு அரைக்கப்படுகின்றன அல்லது சில சமயங்களில் முழுவதுமாக அரைக்கப்படுகின்றன மேலும் வலுவூட்டல் இருக்கும் போது நீங்கள் வலுவூட்டும் குழியை அரைக்க வேண்டும் எனவே கூழ் போன்ற ஒரு வித்தியாசமான பொருளாகும் நீங்கள் கான்கிரீட் பிளாக்குகளைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் பயன்படுத்தும் கிரவுட் போன்ற பொருள் கான்கிரீட் பிளாக்கின் கலவைக்கு போதுமானதாக இருக்கும் ஆனால் அது இன்னும் வித்தியாசமாக இருக்கலாம் நீங்கள் வெற்று களிமண் செங்கற்களை அல்லது திடமான களிமண் தொகுதிகளைப் பயன்படுத்தினால் அதில் நீங்கள் கான்கிரீட் ஊற்றினால் அது அலகு அல்லது ஷெல்லைப் பொறுத்தவரை முற்றிலும் வேறுபட்ட பொருளாகும் எனவே இது நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு பொருள் மற்றும் கொத்து வலிமையில் கொத்து சிதைவதில் பங்கு வகிக்கிறது மற்றும் உங்கள் வலுவூட்டலைப் பாதுகாக்க முதன்மையாக உள்ளது உங்கள் கேள்வி என்னவெனில் நாங்கள் கான்கிரீட்டிற்கு முறையான கலவை வடிவமைப்பை செய்வது போல் உள்ளது நீங்கள் மோர்டருக்கு கலவை வடிவமைப்பை செய்கிறீர்களா நான் இதற்கு இவ்வாறு பதிலளிக்கிறேன் உங்கள் கொத்து ஒரு குறிப்பிட்ட வலிமையை நீங்கள் அடைய விரும்பினால் சாந்து மற்றும் அலகு வலிமையை அறிந்து கொத்து வலிமையை நீங்கள் உருவாக்கலாம் எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மோர்டார் வலிமையையும் ஒரு குறிப்பிட்ட அலகு வலிமையையும் தேர்வு செய்கிறீர்கள் இவை இரண்டும் சேர்ந்து உங்களுக்கு கொத்து வலிமையைக் கொடுக்கப் போகிறது இப்போது நீங்கள் எப்படி பின்னோக்கி வேலை செய்கிறீர்கள் எனக்கு அலகு 10 7 5 Nmm2 வலிமை தேவை என்று என்னால் கூற முடியும் அதை என்னால் தயாரிக்க முடியும் இப்போது நான் கணக்கீடு மூலம் 7 5 Nmm2 ஒரு மோர்டார் வேண்டும் என்றால் அது மீண்டும் ஒரு கலவை ஆகும் எனவே நான் எப்படி 7 5 Nmm2 மோர்டரை அடைவது என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சிமெண்டிற்கு என்ன விகிதத்தில் தேவை பொஸோலானா மற்றும் சுண்ணாம்பு போன்ற வேறு ஏதேனும் சேர்க்கைகள் உள்ளதா எனவே அதை உடைக்க நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கொத்து வலிமையை அடைய வேண்டும் இது மோர்டார் வலிமை மற்றும் அலகு வலிமையை நேரடியாக சார்ந்துள்ளது எனவே மோர்டார் வலிமையை அடைய வேண்டும் என்பதால் சராசரி சுருக்க வலிமையை அடைய வேண்டும் அதற்கான விகிதாச்சாரத்தை நீங்கள் பெற வேண்டும் எனவே கான்கிரீட்டிற்கான கலவை வடிவமைப்பைப் போன்ற ஒரு செயல்முறையை நீங்கள் மேற்கொள்ளலாம் இருப்பினும் மற்ற நிலையில் நாம் பார்த்த அட்டவணைகள் சிமெண்டின் வலிமையைப் பொறுத்திருந்தன மற்றும் நுண்ணிய மொத்த மற்றும் சிமெண்டின் விகிதாச்சாரத்தைப் பொறுத்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சராசரி சுருக்க வலிமையைப் பெறுவீர்கள் எனவே கண்டிப்பாகச் சொல்வதானால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் கலவை வடிவமைப்பைச் செய்ய மாட்டீர்கள் இந்த ஆயத்த அட்டவணைகளைப் பொறுத்து மோர்டார் எவ்வாறு தேர்வு செய்வது என்பதை உங்களுக்கு வழிகாட்டும் எனவே கூழ் ஏற்றத்தைப் பொறுத்த வரை நீங்கள் அதிக சரிவு கான்கிரீட்டைப் பார்க்கிறீர்கள் நீங்கள் பொதுவாக அதை குழிக்குள் பம்ப் செய்கிறீர்கள் நீங்கள் வழக்கமாக 1 m அல்லது 1 2 m க்கு ஒரு சுவரைக் கட்டுவீர்கள் வலுவூட்டல் ஏற்கனவே அமைக்கப்பட்டவுடன் நீங்கள் உயர் சரிவு கான்கிரீட்டை இடத்திற்குள் செலுத்துகிறீர்கள் அது வெற்றுகளால் உருவாக்கப்பட்ட இந்த வெற்றிடங்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் நிரப்பும் இரண்டு இலைகளுக்கு இடையில் உள்ள குழியாக இருக்கலாம் அங்கு வலுவூட்டலும் வைக்கப்படுகிறது என்பது நாம் கொத்து கட்டுமானத்தின் வகைகளைப் பார்க்கும் போது பார்த்த ஒன்று எனவே செங்குத்து வலுவூட்டல் உள்ள துவாரங்களை நீங்கள் செங்குத்தாக நிரப்பலாம் அல்லது U வடிவத் தொகுதிகளைக் கொண்டிருக்கலாம் கிடைமட்ட வலுவூட்டல் இயங்குவதற்கு U வடிவில் வெட்டப்பட்ட ஒரு தொகுதியை நீங்கள் காணலாம் எனவே இந்த இரண்டு சாத்தியக்கூறுகளும் உங்களிடம் உள்ளன ஆனால் அது அதிக மந்தமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அது ஒரு பெரிய குழி அல்ல நீங்கள் ஏற்கனவே வலுவூட்டலைப் போட்டுள்ளீர்கள் எனவே உங்களுக்கு விரைவாக நெரிசல் ஏற்படலாம் ஏனெனில் இந்த வெற்றிடங்கள் பரிமாணத்தில் குறைவாகவே உள்ளன குழி சுவர்கள் முதன்மையாக முக்கியமானவை நீங்கள் வலுவூட்டலை நிலைநிறுத்தியுள்ளீர்கள் நீங்கள் இரண்டு இலைகளை அமைத்துள்ளீர்கள் மேலும் உங்களுக்கு பக்கங்களிலும் ஷட்டர் தேவைப்படலாம் அல்லது இந்த சுவர் கட்டுமானத்தைத் தொடர்ந்து திரும்பும் சுவர்களைத் தொடருமா என்பதைப் பொறுத்தது பின்னர் நீங்கள் அடிப்படையில் கூழ்மப்பிரிப்பு கொண்டிருக்கிறீகள் எனவே ஒரு கூழ் ஏற்றம் கொண்ட கட்டுமானம் இப்படித்தான் மேற்கொள்ளப்படுகிறது மற்றும் பொதுவாக க்ரூட் என்ன செய்கிறது என்றால் நீங்கள் ஒரு வெற்று குறுக்குவெட்டைப் பெற்றுள்ளீர்கள் நீங்கள் அதை ஒரு குறிப்பிடத்தக்க வலுவான பொருளால் அரைக்கிறீர்கள் இது கண்டிப்பாகப் பேசப்படுகிறது எனவே அது திறனை அதிகரிக்கிறது வலிமை திறன் எதிர்ப்பு வெட்டு நெகிழ்வு கொத்து போது உடனடியாக காணப்படும் முதன்மையாக அவை வலுவூட்டலை சரியான நிலையில் வைத்திருக்கவும் அரிப்பு பாதுகாப்பை வழங்கவும் வேண்டும் எனவே வழக்கமான விகிதாச்சாரங்கள் கிடைக்கக்கூடிய குழி உங்களுக்குக் கிடைக்கும் வெற்றிடத்தின் அளவைப் பொறுத்து நீங்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் நீங்கள் நல்ல கூழ் கொண்டு செல்ல வேண்டுமா அல்லது கரடுமுரடான கூழ் கொண்டு செல்ல விரும்புகிறீர்களா நீங்கள் நன்றாகப் பயன்படுத்துகிறீர்களா அல்லது கரடுமுரடான கூழ் ஏற்றுகிறீர்களா என்பதைப் பொறுத்து கரடுமுரடான கலவை பயன்படுத்தப்படுமா இல்லையா என்பதை நீங்கள் உண்மையில் முடிவு செய்வீர்கள் ஏனென்றால் 50 mm x 50 mm அளவுள்ள வெற்றிடமும் 14 mm அல்லது அதற்கும் அதிகமான வலுவூட்டல் பாரும் இருந்தால் உண்மையில் உங்களிடம் இருக்கும் இடம் பெரிதாக இல்லை எனவே கரடுமுரடான மொத்தத்துடன் செல்ல நீங்கள் தேர்வுசெய்தால் உங்களிடம் உள்ள தெளிவான பரிமாணங்கள் பம்ப் செய்யக்கூடிய இடங்களாக இருக்கும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவே ஒரு கரடுமுரடான கூழ் மற்றும் சிறந்த கூழ் இடையே தேர்வு வடிவமைப்பாளருக்கு விடப்படும் ஒன்று எனவே நீங்கள் கரடுமுரடான கூழ் கொண்டு சென்றால் அதனுடன் செல்வீர்கள் விகிதாச்சாரத்தின் ஒரு பகுதியாக கரடுமுரடான மொத்தத்தை தேர்வு செய்வீர்கள் அது நன்றாக இருக்கும் என்றால் நீங்கள் கரடுமுரடான மொத்தத்தை பயன்படுத்த வேண்டாம் வழக்கமான விகிதங்கள் இங்கே காட்டப்பட்டுள்ளன இது இதிலிருந்து வேறுபட்டிருக்கலாம் 12 13 பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் 10 mm க்கு மேல் ஒரு கரடுமுரடான மொத்த அளவுடன் செல்வது அரிது 10 mm என்பது கரடுமுரடான மொத்த பரிமாணத்தில் ஒரு பொதுவான கேப் ஆகும் சுமை பகிர்வு மாற்றப்படுமா என்பது உங்கள் கேள்வி கண்டிப்பாகச் சொல்வதானால் நீங்கள் ஒரு குறுக்குவெட்டைப் பார்த்தால் அங்கு யூனிட்டின் ஷெல் சரியாக இருக்கும் உங்களிடம் வெளிப்புறமும் உட்புறமும் கட்டமைப்பின் உள்ளேயும் கட்டமைப்பின் வெளிப்புறமும் உள்ளது பின்னர் உங்களிடம் முக்கிய பொருள் உள்ளது அது இப்போது கான்கிரீட் ஆகும் அவை அனைத்தும் வேறுபட்டவை இதை செங்கல் இது களிமண் செங்கல் வெற்று களிமண் செங்கல் மற்றும் மையமானது கான்கிரீட் என்று சொல்லலாம் இவற்றின் மாடுலஸ் ஆஃப் இலாஸ்டிசிட்டி வித்தியாசமாக இருக்கும் எனவே குறுக்குவெட்டில் வெவ்வேறு மாடுலஸ் ஆஃப் இலாஸ்டிசிட்டி உள்ளன இதில் ஒன்றின் காரணமாக பகிர்வு அழுத்தங்கள் வித்தியாசமாக இருக்கலாம் இரண்டாவது சிக்கல் என்னவென்றால் அலகு முன்கூட்டியே தயாரிக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது எனவே அது வடிவம் அல்லது அளவு மாறப்போவதில்லை அங்கு க்ரூட் குழிக்குள் செலுத்தப்படுவதால் அது சுருங்கிவிடும் அதனால் அது சுருங்கும் போது நீங்கள் சுமைகளை ஒரே மாதிரியாக மாற்றுவதில் சிக்கல்கள் ஏற்படலாம் மற்றும் அதன் மூலம் சுருங்குவதால் ஏற்படும் அழுத்த பகிர்வில் வேறுபாடுகள் இருக்கலாம் எனவே இது கொத்து வலிமையை மாற்றக்கூடிய ஒரு தன்மையாக இருப்பதால் க்ரூட்டின் தன்மையை சரிபார்ப்பது க்ரூட்டின் சுருக்க வலிமை என்பது கூழ்மப்பிரிப்பு தன்மையைக் கண்டறிய மேற்கொள்ளப்படும் குறைந்தபட்ச சோதனைகளில் ஒன்றாகும் எனவே கூழ் அமுக்கு வலிமை அது கொத்து சுருக்க வலிமைக்கு குறைந்தபட்சம் சமமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் அசெம்ப்ளியின் வலதுபுறம் அது கொத்து சுருக்க வலிமைக்கு நெருக்கமாக இருக்கும் நீங்கள் அடிப்படையில் மிகவும் பலவீனமான கூழ்மப்பிரிப்புகளைக் கொண்டிருக்க முடியாது ஏனென்றால் எஃகு வலுவூட்டலின் அரிப்பைப் பாதுகாப்பதற்கு இது நன்றாக இல்லை மேலும் அனைத்து முயற்சிகளுக்குப் பிறகும் பலவீனமான மற்றும் கொத்துகளின் சுருக்க வலிமைக்கு பங்களிக்காத ஒரு கூழ் உங்களுக்குத் தேவையில்லை எனவே ஒரு நல்ல தம்ப் ரூல் என்னவென்றால் உங்கள் கொத்து சுருக்க வலிமை மற்றும் கூழ் அழுத்த வலிமை ஆகியவை ஒப்பிடத்தக்கதா என்பதைப் பார்க்க வேண்டும் இப்போது வலுவூட்டும் பார்கள் அங்கு இருக்கின்றன என்பதையும் நங்கூரங்கள் நன்றாக இருந்தால் வலுவூட்டல் பார்கள் சுமை பரிமாற்றத்தில் செயலில் இருக்கும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே எஃகு வலுவூட்டல் க்ரூட்டின் வளர்ச்சியைப் பொறுத்து இருக்கும் எனவே நீங்கள் க்ரூட்டின் வலிமையை சமரசம் செய்ய முடியாது எனவே இது கலவை விகிதாச்சாரத்தில் சரியான விடாமுயற்சி மற்றும் கூழ்மப்பிரிப்பு தரம் தேவைப்படும் ஒன்று க்ரௌட்டின் அமுக்கு வலிமையை சோதிக்க எங்களிடம் எந்த இந்திய தரநிலையும் இல்லை இது க்ரௌட்டின் அமுக்கு வலிமை சோதனையை நிவர்த்தி செய்கிறது நாங்கள் ஒரு ASTM தரநிலையையும் C1019 என குறிப்பிடப்படும் ASTM தரநிலையையும் சார்ந்து இருக்கிறோம் இது ஒரு நல்ல சோதனை இப்போது கூழ் உண்மையில் கொத்து அலகு அல்லது கான்கிரீட் தொகுதிக்குள் அமர்ந்து இருப்பதால் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் உயர் சரிவுப் பொருளைப் பயன்படுத்துகிறீர்கள் இது அதிக நீர் உறிஞ்சும் தன்மை கொண்டது களிமண் செங்கல் நல்ல உயர் நீரை உறிஞ்சும் தன்மை கொண்டது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கான்கிரீட்டில் நீர் உறிஞ்சும் தன்மையும் உள்ளது எனவே நீங்கள் உண்மையில் இந்த குழிக்குள் பிளாஸ்டிக் எதையாவது பம்ப் செய்கிறீர்கள் அலகுகளால் அதிக சரிவு கூழ்மத்திலிருந்து உறிஞ்சப்படும் நீர் இருக்கும் எனவே நீங்கள் அந்த உயர் சரிவு கான்கிரீட்டை எடுத்து அதை ஒரு அச்சுக்குள் வைத்து அச்சுகளின் சுருக்க வலிமையை சோதிக்கச் சென்றால் அது முற்றிலும் தவறாகிவிடும் ஏனென்றால் நீங்கள் அதை பம்ப் செய்யும் போது அதிக சரிவு கான்கிரீட்டில் உள்ள நீர் சிமெண்ட் விகிதம் குழிக்குள் இருப்பதை விட மிக அதிகமாக உள்ளது ஏனென்றால் சுவர்களின் கூழ்மப்பிரிப்பு நீரை உறிஞ்ச ஆரம்பிக்கும் நீங்கள் இறுதியாக பெறுவது அதிக நீர் உறிஞ்சப்படாமல் இருந்தால் அது ஒரு வலுவான கூழ்மப்பிரிப்பு ஆகும் எனவே சோதனை நெறிமுறைக்கு நீங்கள் சுவர் கட்டுமானத்தில் பயன்படுத்தப் போகும் உண்மையான அலகுகளுடன் ஒரு அச்சை உருவாக்க வேண்டும் எனவே இந்த ஏற்பாடு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம் உங்களிடம் நான்கு தொகுதிகள் உள்ளன நீங்கள் ஒரு குழியை உருவாக்குகிறீர்கள் இந்த க்ரூட் மாதிரியின் அளவு தோராயமாக 90 mm x 90 mm x 180 mm ஆகும் அந்த விசித்திரமான எண்கள் ASTM தரநிலைகளில் வரையறுக்கப்பட்ட அங்குலங்களில் இருப்பதால் இந்த வித்தியாசமான எண்களை பிரிஸ்மாடிக் க்ரௌட் மாதிரியை மாற்றும் பின்னர் நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாம் உண்மையில் அலகுகளில் லைனிங் வைக்கிறோம் மேலும் இந்த அலகு மூலம் தண்ணீரை உறிஞ்சுவதைத் தடுக்காது எனவே ஈரப்பதத்தை உறிஞ்சுவதற்கு பொதுவாகப் பயன்படுத்தப்படும் ப்ளாட்டிங் பேப்பர் போன்ற ஒன்றை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் அதைப் போன்ற ஒன்றை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் நீங்கள் அதை ஏன் பயன்படுத்துகிறீர்கள் என்று சொல்ல முடியுமா மாணவர் இரண்டு ஈரப்பதமும்

இல்லை ஈரப்பதம் உறிஞ்சப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் உண்மையான சூழ்நிலையில் உள்ளதைப் போல ஈரப்பதம் உறிஞ்சப்பட வேண்டும் ஆனால் நீங்கள் ஒரு பொருளை வழங்குகிறீர்கள் லைனிங் மெட்டீரியலை ஏன் வழங்குகிறீர்கள் மாணவன் அப்படி எந்த பிணைப்பும் இல்லை சரியாக சொன்னீர்கள் இல்லையெனில் லைனிங்க் பொருள் இல்லை என்றால் கூழ் உண்மையில் அலகுகளுடன் பிணைக்கும் மற்றும் நீங்கள் அங்கு எந்த சோதனையும் செய்ய முடியாது எனவே நீங்கள் ஒரு லைனிங்க் பொருள் கொடுக்க ஆனால் இந்த லைனிங்க் பொருள் ஈரப்பதம் உறிஞ்சுதல் உறிஞ்சி தடுக்க போவதில்லை என்று உறுதி எனவே இது ஒரு உறிஞ்சும் லைனிங்க் பொருள் வழங்கப்படுகிறது மற்றும் கீழே நீங்கள் வழக்கமாக ஒரு மரத் தொகுதியைக் கொடுக்கிறீர்கள் இதனால் நீங்கள் முடிக்கப்பட்ட மேற்பரப்பைப் பெறுவீர்கள் பின்னர் அது கடினமாக்கப்பட்டவுடன் நீங்கள் தொகுதிகளை நகர்த்தவும் இதைப் பயன்படுத்தவும் சுருக்கத்தில் சோதிக்கவும் அது உங்களுக்கு கூழ் அழுத்தத்தை அளிக்கிறது எனவே இந்த சோதனை நடத்தப்படுகிறது நீங்கள் அடிப்படையில் உறிஞ்சக்கூடிய அச்சு உருவாக்க வேண்டும் எனவே உறிஞ்சக்கூடிய அச்சுகளை உருவாக்க நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொருளைப் பற்றி நீங்கள் கவனமாக இருப்பீர்கள் அதாவது சுவர்கள் உண்மையில் உயர் சரிவு கூழ் ஏற்றம் இருந்து உறிஞ்சும் நீரின் விளைவைக் குறிக்கும் அதனால் கூழ் அழுத்த வலிமை உள்ளது நிச்சயமாக நீங்கள் ஒரு களிமண் செங்கல் வெற்று களிமண் செங்கல் அல்லது வேறு எந்த வகைத் தொகுதியைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் க்ரூட் மாதிரி க்ரூட் மாதிரியை உருவாக்க நீங்கள் அதே பொருளைப் பயன்படுத்துகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அத்தகைய ஒரு பொருளில் நீங்கள் பெறும் வழக்கமான உறிஞ்சுதலைப் பிரதிபலிக்க நான்காவது கூறு அலகு மோர்ட்டார் க்ரூட் வலுவூட்டல் ஒரு எஃகு நீங்கள் கான்கிரீட்டிற்கான வலுவூட்டல் எஃகு சோதனை செய்வது போல நீங்கள் அதைச் சோதிக்கலாம் பொதுவாக லேசான எஃகு அல்லது அதிக யீல்ட் ஸ்ட்ரெந்த் சிதைக்கக்கூடிய எஃகு செங்குத்து வலுவூட்டல் மற்றும் கிடைமட்ட வலுவூட்டலுக்குப் பயன்படுத்தப்படுகின்றன எனவே இந்த பொருட்களின் இழுவிசை வலிமையை மதிப்பிடுவதற்கு ஒரு நிலையான இழுவிசை சோதனை செய்யப்படுகிறது அரிப்பை எதிர்க்கும் எஃகு அல்லது எஃகுக்கு அரிப்பு எதிர்ப்பை உறுதி செய்வதற்கான நடைமுறைகள் பரிந்துரைக்கப்படுகிறது கடுமையாக பரிந்துரைக்கப்படுகிறது ஏனெனில் கான்கிரீட்டில் இருப்பதைப் போலல்லாமல் வடிவமைப்பின் மூலம் கான்கிரீட்டின் கலவையால் நீங்கள் நல்ல அரிப்பைப் பாதுகாப்பீர்கள் கொத்து வேலைகளில் இது பெரிய சவாலாக உள்ளது ஏனெனில் கொத்து அலகுகளில் நுண்துளைகள் உள்ளன எனவே நீங்கள் வெவ்வேறு விஷயங்களைச் செய்யலாம் IS குறியீடு நீங்கள் துருப்பிடிக்காத எஃகு பயன்படுத்த வேண்டும் என்று தேசிய கட்டிடக் குறியீடு பரிந்துரைக்கிறது ஏனெனில் துருப்பிடிக்காத எஃகு முற்றிலும் அரிப்பை எதிர்க்காது துருப்பிடிக்காத எஃகு அரிப்பு இல்லாதது ஆனால் துருப்பிடிக்காத எஃகுக்கு துருப்பிடிக்க அதிக நேரம் எடுக்கும் நீங்கள் கட்டுமானத்திற்காக ஹாட் டிப்ட் கால்வநைஸ்ட் அல்லது எபோக்சி பூசப்பட்ட எஃகு வலுவூட்டல் தண்டுகளைப் பயன்படுத்தலாம் எபோக்சி பார்களைப் பயன்படுத்துவதற்கான ஒரு போக்கு உள்ளது கட்டுமானத்திற்காக கார்பன் ஃபைபர் வலுவூட்டப்பட்ட அல்லது FRP பார்களைப் பயன்படுத்தும் போக்கு உள்ளது இது இன்னும் R D நிலையில் உள்ள ஒன்று ஏனெனில் இதில் பொருளாதாரம் போன்ற சிக்கல்கள் உள்ளன இந்த வகை கட்டுமானங்களின் விலை முக்கியமானது ஆனால் எதிர்காலத்தில் FRP பார்கள் எளிதாகக் கிடைத்தால் மற்றும் தீர்க்கப்படும் கட்டமைப்புப் பொருளைக் கட்டுவதில் உள்ள மற்ற எல்லாப் பிரச்சனைகளும் இது போன்ற கட்டமைப்புகளைப் பொறுத்த வரையில் நீங்கள் அரிப்பைச் சமாளித்துவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன் நீங்கள் சாதாரண வலுவூட்டும் பார்களைப் பயன்படுத்துவதற்கான மற்றொரு வாய்ப்பு உள்ளது ஆனால் குறைந்தபட்சம் ஒரு மில்லிமீட்டருக்கு துருப்பிடிக்காத எஃகு பூச்சு உள்ளது எனவே நீங்கள் அரிப்பை எதிர்க்கும் எஃகு பயன்படுத்துகிறீர்கள் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் கொத்து வழிவகுத்தது கொத்து வலுவூட்டுவது கடுமையான அரிப்பு சிக்கல்களுக்கு வழிவகுத்தது என்று நீங்கள் புகார் செய்ய முடியாது குறியீடுகள் மூலம் இது உங்களுக்கு முன்பே குறிப்பிடப்பட்டுள்ளது உங்களிடம் பெட் ஜாய்ன்ட் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் மேலும் வலுவூட்டல் பாரை வைத்து மேலேயும் கீழேயும் 15 mm கொடுத்தால் யூனிட்டுடன் தொடர்புடைய மிகவும் தடிமனான மோர்டார் இணைப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த விகிதம் ஒரு முக்கியமான விகிதமாகும் மோர்டார் மூட்டின் தடிமன் மற்றும் கொத்து தன்னை வலிமை இடையே ஒரு நேரடி தொடர்பு உள்ளது மோர்டார் இணைப்புகள் மிகவும் மெல்லியதாக இருக்கும் கொத்து வலுவானது எனவே உங்களுக்கு மீண்டும் ஒரு முரண்பாடான தேவை உள்ளது எஃகு பாதுகாக்கப்பட வேண்டும் ஆனால் உங்களுக்கு மெல்லிய மோர்டார் இணைப்புகள் தேவை எனவே கொத்து வகைகளில் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நான் அதிக வலிமை கொண்ட பெட் ஜாய்ன்ட் மோர்டார் பற்றி பேசுகிறேன் அதிக வலிமை கொண்ட பெட் ஜாய்ன்ட் மோர்டார்களின் முழு யோசனையும் இணைப்பில் எஃகு இருக்கும் போது நீங்கள் மெல்லிய பெட் ஜாய்ன்ட்களைப் பெறுவதை உறுதி செய்வதாகும் எனவேபெட் ஜாய்ன்ட் வலுவூட்டலுக்கான இரண்டு நல்ல விருப்பங்கள் உங்களிடம் உள்ளன இன்று சந்தையில் கிடைக்கிறது அவற்றில் ஒன்று டிரஸ் வகை இது ஒரு டிரஸ் வடிவத்தில் உள்ளது மற்றும் சாய்ந்த கூறுகள் மெல்லிய குறுக்குவெட்டு கம்பிகள் அல்லது வலுவான கம்பியால் கூட செய்யப்படுகின்றன இப்போது இந்த டிரஸ் வகை வலுவூட்டல் கம்பி மூலம் எஃகு சதவீதத்தை அடையக்கூடியது என்பதை உறுதி செய்கிறது ஆனால் நீங்கள் எஃகு கம்பிகளின் அளவைக் குறைக்கலாம் அதன் மூலம் இணைப்பு தடிமனைக் குறைக்கலாம் எனவே அது நல்லது இது ஒரு நல்ல அச்சுக்கலை மற்றும் இந்த கம்பிகள் இணைக்கப்பட்ட பல்வேறு வழிகள் உள்ளன அவற்றில் சில வெல்ட் வைக்கப்படுகின்றன ஆனால் மிகவும் மெல்லியதாக வெல்டிங் செய்யப்படுகின்றன எஃகில் உள்ள கூறுகள் மற்ற சிக்கல்களைக் கொண்டுள்ளன எனவே இது மற்றொரு பகுதி நீங்கள் இந்த ஏணி வகை கூட்டு வலுவூட்டல் பெட் ஜாய்ன்ட் வலுவூட்டலையும் வைத்திருக்கலாம் இது அடிப்படையில் மீண்டும் தண்டுகளுக்கு இடையே உள்ள தொடர் லக்ஸுடன் உள்ளது இது மீண்டும் ஒரு அச்சுக்கலையாகும் இது கூட்டுக்கு தேவையான எஃகு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அடைய உதவுகிறது மற்றும் உங்களால் முடிந்தவரை வலுவூட்டலின் அளவைக் குறைக்கிறது நிச்சயமாக பெட் ஜாய்ன்ட் வலுவூட்டல் செங்குத்து வலுவூட்டலுடன் இணைக்கப்பட வேண்டும் அதுதான் நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் செங்குத்து வலுவூட்டல் கிடைமட்ட வலுவூட்டலுடன் இணைக்கப்பட்டுள்ளது கிடைமட்ட வலுவூட்டல் செயல்திறனை மேம்படுத்துகிறது நெகிழ்வு திறனில் செங்குத்து வலுவூட்டல் உள்ளது எனவே கொத்து கட்டுமானத்தின் வெவ்வேறு கூறுகளை ஆராய்ந்து அவற்றில் நான்கு நாங்கள் இப்போது கொத்து அசெம்பிளி மற்றும் கொத்து அசெம்பிளியின் தன்மைகள் வலிமை பண்புகள் முதன்மையாக அமுக்கு வலிமை இழுவிசை வலிமை ஆகியவற்றைப் பார்க்கத் தொடங்குகிறோம் ஆனால் இங்கே நாம் நெகிழ்வு இழுவிசை வலிமையை ஆராய்வோம் மற்றும் பெட் ஜாய்ன்ட்களுக்கு இணையான மற்றும் பெட் ஜாய்ன்ட்களுக்கு செங்குத்தாக உள்ள நெகிழ்வு இழுவிசை வலிமையை ஆராய்வோம் பின்னர் கொத்து வெட்டு வலிமை இந்த பண்புகள் இந்த இயந்திர அளவுருக்கள் இந்த கொத்து வலிமையை நேரடியாக பாதிக்கின்றன எனவே தொடங்குவதற்கு சுருக்கத்தின் கீழ் தன்மை மற்றும் சுருக்கத்திற்காக அது எவ்வாறு சோதிக்கப்படுகிறது மற்றும் கொத்துகளின் சுருக்க வலிமையை என்ன காரணிகள் பாதிக்கின்றன என்பதை ஆராய்வோம் எனவே நீங்கள் ஒரு செங்கற்களின் ஒரு அடுக்கை எடுத்துக்கொண்டால் அசெம்பிளியில் உள்ள தன்மை இந்த அசெம்பிளியில் மூன்று வெவ்வேறு பொருட்கள் அல்லது இடைமுகங்கள் உள்ளன முதலாவது அலகு இரண்டாவது மோர்டார் மற்றும் மூன்றாவது இது வெற்று செங்கல் கொத்து வலுவூட்டல் இல்லை மோர்டார் மற்றும் அலகுகளுக்கு இடையிலான இடைமுகம் மிகவும் முக்கியமானதாகும் மேலும் இது அலகு மற்றும் மோர்டார் ஆகியவற்றுடன் ஒப்பிடும்போது முற்றிலும் மாறுபட்ட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரைன் தன்மை கொண்டது எனவே இது உண்மையில் இந்த மூன்று சுருக்கத்தின் கீழ் ஒன்றாக வேலை செய்கிறது யூனிட்டின் தன்மை மோர்டாரின் தன்மை மற்றும் இடைமுகம் எப்படி இருக்கிறது ஒவ்வொரு செயலின் கீழும் இந்த யூனிட் மோர்டார் இடைமுகம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பற்றி நாங்கள் பேசப் போகிறோம் மற்றும் கொத்து சிக்கலானது சுருக்க கீழ் தன்மை நிறுவ முடியும் வெட்டு கீழ் தன்மை நெகிழ்வு கீழ் தன்மை நீங்கள் தனிப்பட்ட தன்மை தனிப்பட்ட லோட் டிஸ்ப்ளேஸ்மென்ட் தன்மை அதை உடைக்க வேண்டும் ஆனால் இதையெல்லாம் சேர்த்தால் நிச்சயம் கொத்துக்கான தன்மை வராது எனவே இது சிக்கல்களைக் கொண்டுவருகிறது இது ஐசோட்ரோபியை விட அனிசோட்ரோபிக்கு நெருக்கமானது நிச்சயமாக ஆர்த்தோட்ரோபிக் கூட இல்லை எனவே இந்த இடைமுகத்தின் விளைவை முதலில் சுருக்கத்தின் கீழ் ஆராய்வோம் ஆனால் மற்ற செயல்களின் கீழும் இதை ஆராய்வோம் எனவே என்ன நடக்கும் நீங்கள் ஒரு கொத்து கட்டுமானத்தைப் பார்க்கிறீர்கள் உங்களிடம் அலகு மற்றும் மோர்டார் உள்ளது இவை வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன என்பது உங்களுக்குத் தெரியும் கொத்து அலகு இது குறைவாக சிதைக்கக்கூடியது இது மிகவும் உடையக்கூடியது இது குறைவாக சிதைக்கக்கூடியது உண்மையில் மோர்டாரை கட்டுப்படுத்தத் தொடங்குகிறது ஏனெனில் மோர்டார் இரண்டு கூறுகளை விட சிதைக்கக்கூடியது சாந்து விரிவடைகிறது நாம் பேசுவது போல பிளாஸ்டிக் நிலையில் இல்லை பிளாஸ்டிக் நிலை நிச்சயமாக இணைப்புக்கு வெளியே அமுக்கப்படுகிறது ஆனால் அது கடினமாகி கொத்துகளை ஏற்றிக்கொண்டே இருக்கும்போது கூட அலகை விட மோர்டார் விரிவடைகிறது அலகுக்கும் மோட்டார்க்கும் இடையில் ஒரு பிணைப்பு இருப்பதால் அலகு மோர்டரைக் கட்டுப்படுத்தத் தொடங்குகிறது எனவே அலகுக்கும் மோர்டார்க்கும் இடையில் ஒரு கூட்டு நடவடிக்கை என்று குறிப்பிடப்படுகிறது இதன் காரணமாக அலகுகள் மோர்டாரை கட்டுப்படுத்தத் தொடங்குவதால் மோர்டார் முக்கோண சுருக்க நிலையில் உள்ளது செங்குத்தாக உங்களுக்கு ஈர்ப்பு சுமை உள்ளது ஆனால் மற்ற இரண்டும் பக்கவாட்டு திசைகளில் இருந்து அலகுகள் மோர்டாரை கட்டுப்படுத்தத் தொடங்குகின்றன எனவே நீங்கள் மோர்டாரில் உள்ள அழுத்தத்தின் நிலையைப் பார்த்தால் அது முக்கோண சுருக்கத்தில் உள்ளது அது முற்றிலும் கட்டுப்படுத்தப்படுகிறது இந்த அடைப்பு ஒரு அடுக்கில் மேலேயும் கீழேயும் உள்ள யூனிட்டிலிருந்து வருகிறதா அல்லது சுவர் கட்டுமானத்தில் அண்டை யூனிட்களில் இருந்து வருகிறதா என்பதுதான் கேள்வி இப்போது நாம் உண்மையில் அடுக்கை ஆய்வு செய்து வருகிறோம் மேலும் மேலே உள்ள அலகு மற்றும் கீழே உள்ள அலகு ஆகியவற்றுடன் பிணைப்பு இருப்பதால் அடைப்பு ஏற்படுகிறது நாங்கள் ஒரு வகையான வரையறையை பற்றி பேசவில்லை உண்மையில் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் கட்டப்பட்ட சுவரில் அண்டை அலகுகளில் இருந்து அடைப்பு இருக்கும் போது இது மிகவும் முக்கியமானதாகும் எனவே மோர்டார் என்பது முக்கோண சுருக்கத்தின் நிலை இப்போது ஒரு கணம் இடைநிறுத்தப்பட்டு உண்மையில் என்ன நடக்கிறது என்பதைப் புரிந்துகொள்வது முக்கியம் நீங்கள் மோர்டார் கனசதுர அழுத்த வலிமையில் சென்று மதிப்பிடலாம் மோர்டார் வலதுபுறத்தின் ஒருமுக சுருக்க வலிமையை நீங்கள் மதிப்பிடலாம் ஆய்வகச் சோதனையில் நீங்கள் உண்மையில் ஒற்றை அச்சு அழுத்த வலிமையைச் செய்கிறீர்கள் ஆனால் உண்மையில் சுவர் கட்டுமானத்தில் உள்ள மோர்டார் ஒரு அச்சு சுருக்கத்தின் கீழ் இல்லை அது முக்கோண சுருக்கத்தின் கீழ் உள்ளது எனவே மோர்டாரின் முக்கோண அமுக்கு வலிமையை நீங்கள் எவ்வாறு பெறுவீர்கள் அல்லது மோர்டாரின் ஒற்றை அச்சு அழுத்த வலிமையைப் பற்றிய அறிவைப் பெறுவதன் மூலம் கொத்துகளின் சுருக்க வலிமையை எவ்வாறு மதிப்பிடுவீர்கள் எனவே இது கொத்து தன்மையில் உள்ள தந்திரம் மற்றும் உரையாற்றப்படும் ஒன்று அடுத்த தொகுதியில் மோர்டாரின் ஒருமுக வலிமை எவ்வாறு உள்ளது என்பதை நீங்கள் காண்பீர்கள் பின்னர் அடைப்பு விளைவு அல்லது முக்கோண சுருக்கத்தின் நிலையைக் கணக்கிட தேவையான மாற்றங்களுடன் கொத்துகளின் சுருக்க வலிமையின் மதிப்பீட்டில் அதன் வழியைக் காணலாம் இப்போது பிணைப்பு உள்ளது மோர்டார் மேலே உள்ள அலகு மற்றும் கீழே உள்ள அலகுடன் ஒரு பிணைப்பைக் கொண்டுள்ளது இதன் காரணமாக மோர்டார் கட்டுப்படுத்தப்படுவதால் அலகு பிணைப்பு சரியான சமமான மற்றும் எதிர் செயல்களின் காரணமாக இழுவிசையை அனுபவிக்கிறது எனவே நான் சொன்னது போல் மோர்டார் இப்போது எதிர்க்கிறது அதிக அமுக்கு வலிமையை எதிர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனெனில் அது மோர்டாரின் ஒற்றை அமுக்கு வலிமையை விட வரையறுக்கப்பட்ட நிலையில் உள்ளது எனவே நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இது பிணைப்பு மற்றும் சமநிலையின் காரணமாக அலகு இப்போது இழுவிசை அழுத்தங்களை நன்றாக அனுபவிக்கத் தொடங்குகிறது எனவே நீங்கள் அலகு அழுத்தங்களின் முக்கோண நிலையைப் பார்த்தால் செங்குத்தாக ஈர்ப்பு திசையில் இந்த சுருக்கம் ஏற்படும் எனவே செங்குத்து சுருக்கம் உள்ளது ஆனால் இரண்டு பக்கவாட்டு திசைகளில் மோர்டார் இரு திசைகளிலும் சிதைந்து வருவதால் இரு திசைகளிலும் சிதைப்பது எளிதாக நடைபெறும் யூனிட்டில் இருதரப்பு இருபக்க இழுவிசை உள்ளது இப்போது அது ஒரு பிடிப்பு ஏனென்றால் அலகு இரண்டின் உடையக்கூடிய பொருள் மற்றும் இழுவிசையில் பலவீனமாக இருக்கலாம் எனவே இந்த பொறிமுறையானது தோல்வியில் அலகு விரிசல்களை உருவாக்குகிறது எனவே கொத்து எப்படி நடந்து கொள்ளப் போகிறது என்பதற்கான அடித்தளத்தில் இந்த கூட்டு நடவடிக்கை உள்ளது இருப்பினும் ஒரு எச்சரிக்கை வார்த்தை இது உண்மைதான் கொத்து மோர்டாரில் உள்ள முக்கோண சுருக்கம் மற்றும் அலகில் உள்ள பைஆக்சியல் டென்ஷன் மற்றும் யூனிஆக்சியல் கம்ப்ரஷன் பற்றிய இந்த புரிதல் உண்மையாக இருக்கும் வரை பாய்சானின் விகிதத்தின் மோர்டார் விகிதத்தை விட அதிகமாக இருக்கும் யூனிட்டின் சுருக்கத்தன்மை மோர்டாரின் சுருக்கத்தன்மையை விட அதிகமாக இருக்கும் வரை இந்த கோட்பாடு செல்லுபடியாகும் எனவே யூனிட்டின் பாய்சான் விகிதத்தை நீங்கள் பார்க்க விரும்பினால் வழக்கமான மதிப்புகள் 0 1 வரிசையாக இருக்கும் மேலும் பாய்சானின் மோர்டார் விகிதம் 0 25 அல்லது அதற்கு மேல் இருக்கும் எனவே அலகு மோர்டாரை விட சுருக்கமானது இது சிதைவுத்தன்மையுடன் குழப்பமடையக்கூடாது சிதைவின்மையைப் பொறுத்த வரையில் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி போன்ற பண்புகளை ஆய்வு செய்து வருகிறோம் மோர்டாரின் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அலகின் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியை விட அதிகமாக உள்ளது

எனவே டீஃபார்மபிலிட்டி அடிப்படையில் மோர்டார் ஒரு மென்மையான பொருள் அலகு கடினமான பொருள் மேலும் உடையக்கூடிய பொருள் ஆனால் சுருக்கத்தன்மையைப் பொருத்தவரை கார்க் போன்ற பொருள் மிகவும் சுருக்கக்கூடியது என்பதை நீங்கள் அறிவீர்கள் மேலும் இது 0 1 அலகுக்கு அருகில் பாய்சானின் விகிதத்தைக் கொண்டுள்ளது ரப்பர் 0 5 அளவிலும் மோர்டார் சுமார் 0 25 அளவிலும் அமுக்கு முடியாதது எனவே கையில் உள்ள சிக்கலைப் பொறுத்த வரையில் அமுக்குத்தன்மையே முக்கியமானது மேலும் மோர்டார் குறைவாக அமுக்கக்கூடியதாக இருப்பதால் அது பிணைப்பில் முக்கோண சுருக்க நிலைக்குச் செல்கிறது எனவே நீங்கள் இதை மனதில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்கள் மோர்டார் பெறக்கூடிய யூனிட்டின் கலவை யூனிட்டை விட சுருக்கமாக இருந்தால் அழுத்தங்கள் இருக்கும் விதத்தில் நீங்கள் முற்றிலும் மாறுபட்ட வழியைக் கொண்டிருக்கலாம் சுருக்கத்தில் கொத்து தோல்வியில் வேலை செய்யப்படுகிறது எனவே ஆய்வு கட்டுரைகளில் இது மிகவும் சிறப்பாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை ஆராய்வோம் தோல்வியைப் பொறுத்த வரையில் பக்கவாட்டுத் திசைகளில் அலகில் உருவாகும் இந்த இழுவிசை அழுத்தங்கள் உண்மையில் அலகில் செங்குத்து விரிசல்களை உருவாக்க வழிவகுக்கும் மேலும் அந்த அலகு சரியாகத் தோல்வியடையும் யூனிட் தோல்வியடையும் போது அந்த இணைப்பில் உள்ள மோர்டார் வரையிலான அடைப்பு இழக்கப்படுகிறது எனவே மோர்டார் இப்போது திடீரென முக்கோண சுருக்க நிலையிலிருந்து விழுகிறது சுருக்கமானது ஒற்றை அமுக்கு நிலைக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அதன் சுருக்க வலிமை திடீரென்று குறைந்து அது நசுக்கப்படுகிறது அதே மதிப்பில் எதிர்க்க முடிந்த அதே மதிப்பின் கீழ் திடீரென்று தோல்வியடைகிறது ஏனெனில் அது இப்போது முக்கோண வரையறுக்கப்பட்ட சுருக்கத்திலிருந்து ஒற்றை அச்சு சுருக்க நிலைக்கு மாறியுள்ளது எனவே நன்றாக செங்குத்து பிளவுகள் உருவாக்கத்தை பார்க்க இந்த விரிசல்களை உங்களால் கவனிக்க முடியும் என்று நம்புகிறேன் நீங்கள் ஒற்றை விரிசல்களைப் பார்க்க மாட்டீர்கள் ஆனால் நீங்கள் ஒரு கான்கிரீட் சிலிண்டரில் அல்லது கான்கிரீட் கனசதுரத்தில் பார்ப்பது போன்ற நேர்த்தியான செங்குத்து அல்லது துணை செங்குத்து விரிசல்களின் வரிசையைக் காண்பீர்கள் இந்த தொடர் துணை செங்குத்து விரிசல்கள் உருவாகின்றன யூனிட்டாக இருக்கப் போகிறது அவை போதுமான அளவு உருவானவுடன் நீங்கள் அலகுயிலேயே வீக்கம் மற்றும் தோல்வியைப் பெறுவீர்கள் எனவே இந்த விரிசல்கள் அனைத்தும் ஏற்றும் திசைக்கு இணையாக இருக்கும் இறுதியில் நீங்கள் ஒரு நொறுக்கப்பட்ட அமைப்பைக் காண்பீர்கள் மோர்டார் உண்மையில் தூளாக இருக்கும் இந்த நிலையில் நீங்கள் சென்று மோர்டரை வெளியே எடுத்தால் அது உண்மையில் தூளாக இருக்கும் ஏனெனில் அலகு தோல்வியடைந்தது மேலும் அது அடைப்பை வழங்கவில்லை மேலும் சோதனையின் இந்த கட்டத்தில் மோர்டார் கூட நசுக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் இப்போது செங்கலின் வலிமையின் தன்மையைப் புரிந்துகொள்வது முக்கியம் செங்கலின் பலம் என்பது அசெம்பிளி மற்றும் யூனிட்டின் பலம் என்று நான் கூறும்போது நீங்கள் உண்மையில் அலகின் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரைன் வளைவு மற்றும் மோர்டாரின் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரைன் வளைவு பார்க்கும் போது அலகு வலிமையானது ஆனால் குறைவாக சிதைக்கக்கூடியது மோர்டாரின் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிக்கு எதிராக அலகின் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி உள்ளது எனவே மோர்டார் மிகவும் சிதைக்கக்கூடியது ஆனால் குறைந்த வலிமை கொண்டது கூடவே கொத்தை பொறுத்த வரைக்கும் இடையில் உள்ள ஒன்றைத் தரப்படுகிறது எனவே நீங்கள் செங்கலின் கொத்து வலிமை மற்றும் அலகின் வலிமையோடு ஒப்பிட்டு இருந்தால் செங்கலின் அமுக்கு வலிமை கொத்து சுருக்க வலிமை அலகு சுருக்க வலிமையை விட குறைவாக உள்ளது மற்றும் பொதுவாக இரண்டுக்கும் இடையே உள்ள தொடர்பு செங்கலின் அமுக்கு வலிமை கொத்து அமுக்கு வலிமை ஆகியவை அலகின் அமுக்கு வலிமையின் வர்க்க மூலமாகவோ அல்லது அலகின் நசுக்கும் வலிமையாகவோ மாறுபடும் இது பொதுவாக கொத்தின் அமுக்கு வலிமை மற்றும் அலகின் அமுக்கு வலிமை ஆகியவற்றுக்கு இடையேயான சமன்பாட்டை காணலாம் இது அலகின் நசுக்கும் வலிமையின் வர்க்க மூலமாக மாறுபடும் ஆனால் நீங்கள் மோர்டார் சாந்து ஆகியவற்றைப் பரிசோதித்தால் கொத்துகளில் உள்ள மோர்டார் வலிமை அதிகமாக இருக்கும் ஏனெனில் முக்கோண அடைப்பு முக்கோண அழுத்தம் மற்றும் வரையறுக்கப்பட்ட நிலையில் இருக்கும் ஒரு மதிப்பு கொத்துகளின் சுருக்க வலிமை மோர்டார் வலிமையை விட கணிசமாக அதிகமாக இருக்கும் மேலும் இது முக்கோண விளைவின் காரணமாகும் அது சாந்து இருக்கும் முக்கோண அடைப்பு ஆகும் மேலும் மோர்டார் அமுக்கு வலிமை மற்றும் ப்ரிஸம் வலிமை அல்லது கொத்து வலிமை ஆகியவை தொடர்புடையது செங்கல் வேலை சுருக்க வலிமை கொத்து சுருக்க வலிமை ஆகியவை மூன்றாவது அல்லது நான்காவது ரூட்டாக மாறுபடும் கலவைகளைப் பொறுத்து மாறுபாடு உள்ளது மூன்றாவது அல்லது நான்காவது ரூட்டாக மாறுபடும் மோர்டார் கனசதுர வலிமையின் ரூட் எனவே நீங்கள் அசெம்பிளியின் பலத்துடன் தொகுதியின் பலத்தை எவ்வாறு தொடர்புபடுத்த முடியும் கொத்து வேலைகளில் உள்ள சுருக்கத் தோல்வி ஒருமுக சுருக்கம் மற்றும் உருவாகும் இருதரப்பு இழுவிசை ஆகியவற்றின் மீதான அனுமானங்களைச் சுருக்கமாகக் கூறலாம் இவையே இரண்டாம் நிலை இழுவிசை அழுத்தங்களாகும் ஏனெனில் பாய்சானின் விளைவு அலகிலேயே உருவாகிறது இவை பக்கவாட்டு செயல்கள் பக்கவாட்டு வீக்கமானது இந்த அழுத்தங்களை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் உங்களிடம் பிணைப்பு இருப்பதால் அது வீக்கத்தையும் பக்கவாட்டு இழுவிசையும் அனுமதிக்காது இரண்டாம் நிலை இழுவிசை அழுத்தங்கள் செங்கல் வேலைகளை பிளவுபடுத்துகிறது அலகின் அமுக்கு வலிமை எனவே உண்மையில் கொத்து சுருக்க வலிமை ஒரு நேரடி அளவீடு இல்லை மற்றும் அது வெறுமனே மோர்டார் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது ஏனெனில் இது வலிமை மோர்டார் அமுக்கத்தன்மை தனித்தனியாக சுருக்கத்தில் அலகின் தோல்வி ஆகியவை கொத்து அசெம்பிளியில் அலகு தோல்வியிலிருந்து வேறுபட்டது எனவே நீங்கள் மிகவும் வலுவான செங்கல் அலகு வைத்திருந்தால் உங்களுக்கு வலுவான கொத்து கிடைக்கும் என்று அர்த்தம் இல்லை அது மோர்டார் என்னவாக இருக்கும் என்பதைப் பொறுத்தது எனவே அடிப்படை விஷயம் என்னவென்றால் யூனிட்டில் ஒரு சோதனை செய்வதன் மூலம் கொத்தின் பண்புகள் தகுதி பெற முடியாது உங்களிடம் நல்ல தரமான அலகு இருந்தால் உங்களுக்கு நல்ல தரமான கொத்து கிடைத்தது என்று அர்த்தமல்ல கொத்தின் அமுக்கு வலிமை தானாக அளக்க வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பல அச்சு நிலை அழுத்தத்தின் காரணமாக செங்கல் வேலையில் அதிக அழுத்தங்களை மோர்டாருக்கு பதிலாக தாங்குகிறது எனவே நாம் இத்துடன் இதை இங்கே நிறுத்துவோம் நீங்கள் மோர்டார் இணைப்பில் வெவ்வேறு பொருட்களை வைத்திருப்பதை பற்றியும் மற்றும் இது கொத்துக்கான கட்டமைப்பு இயக்கவியல் பற்றிய நுண்ணறிவைக் கொடுக்கிறதா என்பதைப் பற்றியும் பிறகு பார்ப்போம்